செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் எனவே முந்தைய வீடியோ விரிவுரைகளில் மெல்ட்டவுன் மீதான தாக்குதலைப் பார்த்தோம் மேலும் ஸ்பெக்டரைப் பார்த்தோம் இந்த வீடியோவில் வேரியண்ட் 2 என அழைக்கப்படும் ஸ்பெக்டரின் மற்றொரு மாறுபாடு உள்ளது ஸ்பெக்டரின் இரண்டாவது மாறுபாடு நாம் முன்னர் பார்த்தது போல இந்த மாறுபாடும் நவீன செயலிகளில் இருக்கும் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இது ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளை பயன்படுத்தி ரகசிய தகவல்களை மற்றொரு செயல்முறையிலிருந்து சுத்தம் செய்கிறது எனவே வேரியண்ட் 2 இல் அமைக்கப்பட்டிருப்பது பின்வருமாறு பாதிக்கப்பட்டவரின் முகவரி இடம் உள்ளது எனவே இது பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு செயல்முறை முகவரி இடத்தில் உள்ளது மேலும் இந்த செயல்முறை இடத்திற்குள் சில பகுதிகள் உள்ளன அதில் சில ரகசிய தரவு உள்ளது எனவே என்ன தாக்குதல் செய்பவர்கள் செய்ய விரும்புவது என்னவென்றால் ஸ்பெக்டர் தாக்குதலைப் பயன்படுத்தி இந்த ரகசிய தரவை உண்மையில் பெற எண்ணுகின்றார்கள் எனவே செய்த முதல் விஷயம் என்னவென்றால் தாக்குபவர் இங்கு 2 பகுதிகளை அடையாளம் காண்பார் எனவே 1 இது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு பதிவு மதிப்பின் அடிப்படையில் மறைமுகமான ஜம்ப் உள்ளது மேலும் இந்த ஜம்ப் சில குறிப்பிட்ட ஸ்பெக்டர் கேஜெட்டுக்கு யூசர்கள் பாதிக்கப்பட்டவர்களில் பயனர் முகவரி இடத்தில் உள்ளது எனவே இந்த கேஜெட்டில் சில இன்ஸ்டிரக்க்ஷன்கள் உள்ளன அவை இரகசிய தகவலின் உள்ளடக்கங்களை ஒரு பதிவேட்டில் லோட் செய்கின்றது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த கேஜெட்டுக்கு இந்த மறைமுக ஜம்பை நாம் பயன்படுத்தியவுடன் தாக்குதல் நடத்துபவர் மற்றும் இந்த கேஜெட்டில் எக்ஸிட் இன்ஸ்டிரக்க்ஷன்கள் உள்ளன அல்லது ஒரு பதிவேட்டில் ரகசிய தரவை உள்ளடக்கிய லோட் இன்ஸ்டிரக்க்ஷன் உள்ளது எனவே வேரியண்ட் 2 தாக்குதலில் ஸ்பெக்டரை ஏற்றுவதற்காக தாக்குபவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தனது சொந்த தாக்குதல்ப்ரோக்ராமைஒரு பயனர் இடத்துடன் பின்வருமாறு உருவாக்குகிறார் எனவே தாக்குபவர் முதலில் இங்கே ஒருஇன்ஸ்டிரக்க்ஷன்களை உருவாக்குவார் அதில் சில மறைமுக பிரான்ச்கள் உள்ள எனவே இந்த முகவரி அல்லது இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்தின் முகவரி பாதிக்கப்பட்டவரின் முகவரி இடத்தில் இருக்கும் மறைமுக பிரான்ச்சுக்கு ஒத்ததாக இருக்கிறது எனவே தாக்குபவர் சில கேஜெட்டின் முகவரியை அறிந்திருக்கிறார் மேலும் அவரது சொந்த முகவரியில் இந்த பகுதியை திரும்பப் பெறப்படுகின்றது எனவே இப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த பாதிக்கப்பட்டவரின் செயல்முறையை செயல்படுத்தும் அதே செயலியில் தாக்குபவர் இந்த தாக்குதல் ப்ரோக்ராமை இயக்குவார் எனவே இங்கு என்ன நடக்கும் என்றால் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துபவர் ஜம்ப் மூலமாக இந்த மறைமுக பிரான்ச்சுகளைஉருவாக்கி இந்த மெமரி பகுதிக்கு ஜம் செய்கின்றார் மேலும் அவர் இதைஉள்ளேயே ஒரு லுப் பயன்படுத்தி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த தாக்குதல் செய்பவர்கள் பிரான்ச் பிரடிக்டாருக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் அதாவது அடுத்த அறிவுறுத்தல் மறைமுக பிரான்ச் என்பதும் இந்த மறைமுக பிரான்ச்சை தொடர்ந்து வருவது ரிட்டன் அறிவுறுத்தலாகும் எனவே பிரான்ச் பிரடிக்டாரின் கற்றல் வழிமுறைகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் முன்பு பார்த்ததைப் போன்று பின்னர் இந்த பிராந்தியத்திலிருந்து தானாகவே தரவைப் பெறலாம் மற்றும் இந்த பிராந்தியத்தில் உள்ள இன்ஸ்டிரக்க்ஷன்களை ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்தவும் முடியும் இந்த செயலியில் உள்ள பாதிப்பு என்னவென்றால் பிரான்ச் பிரடிக்டார் ஒரு முகவரி இடத்தில் வெர்ச்சுவல் அட்ரசை மட்டுமே பார்க்கிறார் மற்றும் ஒரு செயல்முறையின் வெர்ச்சுவல் அட்ரசை பிரிக்க முடியாது மற்ற செயல்முறையானது பாதிக்கப்பட்டவர்களில் இந்த பிரான்ச் செயல்படுத்தும் போது பிரான்ச் பிரடிக்டார்ரைக் கொண்டு அதன் பிரான்ச் டார்கெட் பபர் கண்டுபிடிக்கும் மற்றும் இந்த முகவரியை பயன்படுத்தி செயல்படுத்தப்பட வேண்டிய அடுத்த முகவரியை கண்டுபிடிக்கும் மற்றும் ஸ்பெகுலேட்டிவ் முறையில் இதை இயக்கத் தொடங்கும் எனவே பாதிக்கப்பட்டவரின் முகவரி இடத்தில் இருக்கும் இந்த கேஜெட்டில் உண்மையில் அட் எக்ஸிட் அல்லது ஒரு லோட் செயல்பாட்டை தொடர்ந்துவரும் சில செயல்பாடுகள் உள்ளன இது ஸ்பெகுலேட்டிவ் முறையில் ரகசிய தரவை பாதிக்கப்பட்டவரின் முகவரி இடத்திலிருந்து ஒரு பதிவேட்டில்லோட் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்தச் செயல்பாட்டின் போது முந்தைய வீடியோக்களில் நாம் கண்டது போல் ரகசியத் தரவின் உள்ளடக்கங்கள் கேச்சில் இருக்கும் இது கேச் நிலையை மாற்றியமைக்கும் எனவே கேச் ஹிட் மற்றும் கேச் மிஸ் போன்றவைகளுக்கு தேவைப்படும் நேரம் போன்ற நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் எனவே கேச் ஹிட் மற்றும் கேச் மிஸ் போன்றவைகளுக்கு தேவைப்படும் நேரம் போன்ற நுட்பங்களைப் பயன்படுத்தி ரகசிய தரவு என்ன செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வேரியண்ட் 2 முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட செயல்முறையைப் பயன்படுத்தி தாக்குபவர் தனது குறிப்பிட்ட மறைமுக பிரான்சை சொந்த முகவரி இடத்தில் வடிவமைக்க முடியும் மற்றும் செயலியில் உள்ள பிரான்ச் பிரடிக்டாரை ஸ்பெகுலேட்டிவ் முறையில் செயல்படுத்துவதற்கு சுத்தம் செய்யும் எனவே இந்த ஸ்பெகுலேஷன்இரகசிய தரவை ஒரு ஏபதிவேட்டில் லோட் செய்யும்படி கட்டாயப்படுத்தும் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் முகவரி இடத்தைப் பற்றிய தகவல்களைப் பெற இது பயன்படும் ஆகவே கடந்த ஆண்டில் மெல்ட்டவுன் ஆய்வாளர்களுக்காக பல்வேறு எதிர் நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன உண்மையில் மெல்ட்டவுனைத் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம் இயக்க முறைமை முகவரி இடத்தை மறுசீரமைப்பதை அடிப்படையாகக் கொண்டது எனவே 2018 க்கு முந்தைய பொது நடைமுறையில் யூசர் மற்றும் கர்னல் இந்த குறிப்பிட்ட முறையில் வரிசைப் படுத்தப்பட்டது ஆகவே இதை அந்த குறிப்பிட்ட செயலாக்கத்திற்கு அட்ரஸ் இடமாக செய்யப்பட்டுள்ளது எனவே இது இரு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது ஒன்று ஒரு குறிப்பிட்ட நினைவக இருப்பிடம் வரை யூசர் இடமாகவும் மற்றும் அந்த நினைவக இடத்திற்கு அப்பால் கர்னல் இடமாகவும் இருந்தது ஒரு 32 பிட் லினக்ஸ் அமைப்பு இந்த எல்லை பூஜ்ஜிய எக்ஸ்சியில் இருந்தது அதைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கு கீழே ஏழு பூஜ்ஜியங்கள் ஒரு யூசர் இடமாகவும் இந்த இடத்திற்கு மேலே கர்னல் இடமாகவும் இருந்தது இப்போது மெல்ட்டவுன் தாக்குதல் செயல்படுகிறது ஏனெனில் ஒரு யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்பெகுலேட்டிவ் தன்மைகளை பயன்படுத்தி கர்னல் இடத்தின் உள்ளடக்கங்களைப் படிக்க முடியும் என்பதால் இதற்கான எதிர்விளைவுகள் கேபிடிஐ அல்லது கர்னல் பேஜ் டேபிள் இசொலேஷன் என அறியப்படுகின்றன அங்கு உண்மையில் இரண்டு செட் பேஜ் டேபிள்கள் செயல்படுத்தப்பட்டன அதில் ஒன்று யூசர் பயன்முறையில் மற்றொன்று கர்னல் பயன்முறையில் இருந்தது எனவே கர்னல் குறியீட்டுடன் மேப் செய்யப்பட்ட முழு பேஜ் டேபிள்கள் இல்லாத நிலையில் கர்னல் இடத்திற்கு ஒரு சிறிய ஸ்டப் மட்டுமே இருந்தது எனவே யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒரு கணினி அழைப்பைத் தொடங்கும் போதெல்லாம் அது முதலில் இந்த கர்னல் இடத்திற்குள் சிக்கிக்கொள்ளும் பின்னர் அது கர்னல் பயன்முறைக்கு மாற்றப்படுகின்றது மற்றும் முழு கர்னல் இடத்தையும் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேப் செய்யும் இதைப்போலவேஅந்த கணினி அழைப்பில் இருந்து திரும்பி வரும்பொழுது வெர்ச்சுவல் பகுதியானதுஇந்த யூசர் பயன் முறைக்கு திரும்பிச் செல்லும் இப்போது ஒரு மெல்டவுன் வகை தாக்குதல் உண்மையில் பயன்படுத்தப்பட்டால் அது யூசர் இடத்திலிருந்து செய்யப்பட வேண்டும் எனவே கர்னல் ஸ்பேஸ் மெமரியைஉண்மையில் படிக்க முடியாது ஏனெனில் இந்த கர்னல் ஸ்பேஸ் மெமரி இந்த குறிப்பிட்ட பயன்முறையில் மேப் செய்யப்படவில்லை ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டிற்குபரிந்துரைக்கப்பட்ட பிற நுட்பங்கள் கம்பைலர் பேட்செஸ் ஆகும் இது ஸ்பெகுலேஷனை தடுக்க எல்பென்ஸ் அறிவுறுத்தல் போன்ற தடைகளைப் பயன்படுத்துகிறது எனவே எல்பென்ஸ் அறிவுறுத்தல் X86 செயலிகளால் ஆதரிக்கப்படுகிறது இது தொடர்ச்சியான செயல்பாடுகளை கட்டாயப்படுத்துகிறது எனவே எல்பென்ஸ் அறிவுறுத்தல் அந்த அறிவுறுத்தலுக்கு அப்பாற்பட்ட எந்தவொரு ஸ்பெகுலேஷனையும் தடுக்கும் வேரியண்ட் 2 தாக்குதல்களைத் தடுக்க பிரான்ச் பிரடிக்டார் பிரிவில் வெவ்வேறு பிரான்ச் டார்கெட் பபர்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிரான்ச் டார்கெட் பபர்ரும் ஒற்றை செயல்முறையை பூர்த்தி செய்யும் எடுத்துக்காட்டாகசெயலிக்கு ஹைப்பர் த்ரெட் ஆதரவு இருக்கிறது அதே நேரத்தில் மல்டித்ரெடிங் எஸ்எம்டி த்ரெட்களைக் கொண்டுள்ளது அது இரண்டு தனித்தனிபிடிபிகளாக இருக்கும் எனவே இது ஸ்பெக்டர் வேரியண்ட் 2 இயங்காது என்பதைக் குறிக்கும் ஏனெனில் ஒவ்வொரு செயல்முறையும் அல்லது ஒரே நேரத்தில் இயங்கும் ஒவ்வொரு த்ரெட்ம் அதன் சொந்த பிடிபிஐப் பயன்படுத்தும் எனவே ஒரு த்ரெட்டின் ஒரு கணிப்பு மற்றொரு த்ரெட்டின் ஸ்பெகுலேட்டிவ் செயல்பாடுகளினால் தாக்குதல்கள் நடக்காது நன்றி